இந்த விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறேன் கடந்த விரிவுரையில் டெஸ்டிங்கில் ஏற்படுகின்றது பிழைகள் மற்றும் தவறுகள் ஒத்த பொருள் உடையவை என ஆரம்பத்தில் நாம் கூறிக் கொண்டிருந்தோம் ஆனால் பிறகு ஐஇஇஇ அல்லது குறைபாடுகளை உருவாக்குகிறது இதுவே தோல்விகள் ஏற்படுவதற்கு காரணமாக மாறலாம் இதை நான் இந்த வரைபடத்தில் குறிப்பிட்டுள்ளேன் ப்ரோக்ராமர் மாறாது எனவே சில பிழைகளே ஃபால்ட்ஸ் தோல்விகளுக்குக் காரணமாகின்றன தற்போது பிழைகளைப் பற்றிய சில உண்மைகளைப் பார்ப்போம் மிகவும் அனுபவம் வாய்ந்த ப்ரோக்ராமர்கள் ஏற்படக்கூடியவை என்பது தோராயமான மதிப்பு தகவலுடன் கூடிய கார்ட்டூனைக் இருப்பதற்கு இதுவே காரணம் நல்ல ப்ரோக்ராமர் குறைப்பதற்கான மிகவும் சிறந்த வழி டெஸ்டிங் எண்ணிக்கையைக் குறைக்கிறது நீங்கள் ப்ரோக்ராமை எதிர்பார்த்தபடி செயல்படுகிறதா என்பதை சரி பார்க்கிறோம் சிஸ்டத்திற்கு உள்ளீடுகளை கொடுங்கள் வெளியீட்டை கவனியுங்கள் மற்றும் அது நம்முடைய எதிர்பார்ப்புக்கு சரியாக பொருந்தி இருக்கும்போது அது தேர்ச்சி பெறுகிறது அல்லது அங்கு தோல்வி இருக்கும்போது ஒரு முரண்பாடும் இருக்கிறது நாம் நிபந்தனைகளைக் குறித்து வைக்கிறோம் அதாவது எந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் என்ன உள்ளீட்டைக் கொடுத்தோம் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பிற்கு ப்ரோக்ராம் அடையாளம் காண்பதற்கு பிழைத்திருத்தம் செய்யப்படுகிறது பிறகு அவை திருத்தப்படுகின்றன ஒரு தொழில் சூழ்நிலையில் பொதுவான ப்ரோக்ராமின் செய்பவர்களே அதிக எண்ணிக்கையில் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் அதிக எண்ணிக்கையிலான டெஸ்டிங் வழங்கும் போது அது நிறுவனத்திற்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும் மற்றும் நிறுவனம் மேலும் தொடர முடியாது எனவே பெரும்பாலான நிறுவனங்கள் இந்த டெஸ்டிங்கில் மற்றும் பிற வேலைகளை மேற்கொள்கின்றனர் அதிக மனித ஆற்றலை உபயோகிப்பதால் டெஸ்டிங்கான செய்வதற்காக 100 பகுப்பாளர்களை வரிசைப்படுத்த முடியாது பல வருடங்களாக டெஸ்டிங் நுட்பங்களை சோதனையாளர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதைத் தெரியாதவர்கள் யாராக இருந்தாலும் டெஸ்டிங் சவாலானது அல்ல என்று நினைப்பார்கள் ஆனால் சில வருடங்களாக டெஸ்டிங் செய்ய முடியாது மற்றும் அவர்கள் சோதனைக் கருவிகளுடன் இணைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆரம்ப காலங்களில் உபயோகிக்கப்பட்ட டெஸ்டிங் தோல்வியடைந்து விட்டது எனக் கூறுவது ஏன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களால் அடையாளம் காணமுடியாது அவர்களால் அந்தத் தோல்வியை மீண்டும் உருவாக்க முடியாது தற்போது சோதனை முயற்சிகள் அதன் உருவாக்க காலம் முழுவதும் பரவி இருப்பதற்கு இது மற்றொரு அடிப்படைக் காரணம் வாட்டர் ஃபால் ஆரம்பித்ததிலிருந்து அதிக விஷயங்களை சோதனை செய்கிறோம் மற்றும் அதிக தோல்விகள் மற்றும் பிறவற்றை கண்டுபிடிக்கிறோம் ஆனால் எப்போது இந்த சோதனையை நிறுத்துவது என்பது எப்படித் தெரியும் அதாவது இதை நிறுத்துவதற்கான அளவுகோல் என்ன என்பது எப்போது தெரியும் ஒரு வழி என்னவென்றால் தோல்வி குறையும் போது நாம் சோதிக்கிறோம் இரண்டு நாட்களுக்கு நாம் சோதிக்கிறோம் என்று கூறலாம் நாம் எந்தத் தோல்வியையும் கண்டறியாத போது இதை நிறுத்தலாம் இதுவே ஒரு வழி மற்றொரு வழி மேலாளர் சில பிழைகளை விதைக்க முடியும் பிறகு சோதனை தொடரும்போது விதைத்த அனைத்துப் பிழைகளும் கண்டறியப்பட்டுள்ளதா என்பதை நீங்கள் அடையாளம் காண்பீர்கள் அந்தக் கண்டுபிடித்த அனைத்து பிழைகள் மற்றும் அவற்றுடன் கூடிய மற்ற பிற பிழைகளும் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன என்று நீங்கள் கூறுவீர்கள் இதுவே டெஸ்டிங்கை நிறுத்துவதற்கான நேரம் மற்றொரு அடிப்படைக் கருத்து வெரிஃபிகேஷன் ஆவணத்துடன் ஒத்திருக்கிறதா என்பதை தீர்மானிக்கும் செயல்முறையாகும் வெரிஃபிகேஷன் இறுதித் தயாரிப்பு பிழைகள் இல்லாததா என்பதை நாம் சரி பார்க்கிறோம் சில சரிபார்ப்பு நுட்பங்கள் என்ன அவை மறுஆய்வு உருவகப்படுத்துதல் யூனிட் டெஸ்டிங் நுட்பங்கள் வெரிஃபிகேஷன் இயக்குகிறோம் மற்றும் தேவைகளுக்கு எதிராக அதை சரிபார்க்கிறோம் தற்போது டெஸ்டிங் செய்யப்பட வேண்டும் யூனிட் டெஸ்டிங்கில் இது வாடிக்கையாளரால் மேற்கொள்ளப்படுகிறது இந்த வரைபடத்தில் இருந்து உருவாக்க பகுதியில் என்ன உள்ளன என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதில் வாடிக்கையாளரின் தேவை என்ன வடிவமைப்பு கோடிங் பராமரிப்பிற்கும் செய்யப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது டெஸ்டிங்கின் பிழைத் திருத்தங்களை செய்கின்றனர் மற்றும் அந்தப் பிழைகளை சரி செய்கின்றனர் டெஸ்டிங் எந்த புதிய தோல்வியையும் கண்டறியவில்லை என்பது வரை சில நாட்களுக்கு அதைத் தொடர்வது மற்றும் இரண்டாவது பிழைகளை உட்புகுத்துவது யூனிட் டெஸ்டிங் போது அடையாளம் காணப்படாதவை நாம் முதலில் யூனிட் டெஸ்டிங்கைப் செய்யாவிட்டால் ஒவ்வொரு பிழைக்கும் எந்தப் பகுதியில் சிக்கல் உள்ளது என்பதை கண்டுபிடித்து அதைப் பிழை திருத்தம் செய்து சரி செய்ய வேண்டும் எனவே நாம் யூனிட் டெஸ்டிங் ஒன்றாக இணைக்கிறோம் மற்றும் அதில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கும் போது அதற்கான இணைப்பை சரி பார்க்கிறோம் இண்டெகரேஷன் டெஸ்டிங்கில் சில அடிப்படைக் கருத்துக்களை நாம் பார்த்தோம் இந்த விரிவுரையின் முடிவில் உள்ளோம் நாம் இத்துடன் முடித்துக்கொண்டு அடுத்த விரிவுரையில் தொடர்வோம்